எனவே நான் எல்லாவற்றையும் எழுதினேன் உதாரணமாக நாங்கள் உங்களை ஒரு முறை பார்க்கும்போது நான் தவறவிட்ட ஏதேனும் ஒரு சொல் உங்களுக்கு கிடைத்தால் தயவுசெய்து எனக்குத் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த அல்காரிதம் நான் உங்களுக்காக மட்டுமே செய்துள்ளேன் எனவே முதலில் நீங்கள் கணினித் தரவைப் படிக்க வேண்டும் NB என்பது முனைகளின் மொத்த எண்ணிக்கையின் முனை LN என்பது கிளைகளின் எண்ணிக்கை பின்னர் உங்கள் r x என்று வரி அளவுருக்கள் ஒவ்வொரு முனையிலும் PL மற்றும் QL ஐ ஏற்றுகிறது பின்னர் மந்தமான மின்னழுத்தம் V நிச்சயமாக உங்கள் அளவு இங்கே கோணங்கள் தேவையில்லை அதனால் நான் என்ன செய்ய முடியும் என்னால் அதை ஒரு அளவு என்று செய்ய முடியும் மின்னழுத்த அளவு பின்னர் கிளை N இந்த அட்டவணை உங்களிடம் உள்ளது முடிவைப் பெறுவதற்கான முடிவையும் அனுப்புகிறது இறுதி முனை IS ஐ எண்ட் நோட் IR பெறும் அனைத்து அட்டவணை படிவங்களும் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் நான் கொடுத்த B கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை மொத்த N மேலும் நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கணினியில் படிக்க வேண்டும் நீங்கள் எந்த நெட்வொர்க்கையும் எடுத்து தரவை தயார் செய்து இதை செய்யுங்கள் கிளை jj க்கு அப்பால் உள்ள கிளைகளின் மொத்த எண்ணிக்கை அதாவது B இந்த வழக்கில் நீங்கள் படிக்க வேண்டும் முந்தைய வழிமுறையில் இது இல்லை மேலும் V போன்ற மேட்ரிக்ஸ் படிக்கவும் ஆனால் அல்காரிதம் மேட்ரிக்ஸ் f இல்லை ஆனால் நீங்கள் இதையும் படிக்க வேண்டும் மேலும் ஆரம்பத்தில் மொத்த மின் இழப்பு SLP 0 ஆகும் ஏனெனில் ஒருங்கிணைப்பு அளவுகோல் மற்றும் SLQ 0 ஆனால் நான் மறு செய்கையை எடுக்கும்போது நான் 2 மறு செய்கைகளை மட்டுமே காட்ட வேண்டும் ஏனென்றால் அதற்கு மேல் இல்லை எனவே அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றிணைக்கும் விஷயத்தைக் காட்ட முடியாது ஆனால் நீங்கள் மூன்றாவது மறுபடியும் செய்தால் அந்த நேரத்தில் நான் உங்களுக்காக அதை தீர்க்கும்போது அதைச் சரியாகச் செய்யச் சொல்வேன் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் இந்த விரிவுரையைப் படிக்கும்போது மூன்றாவது மறு செய்கையைச் செய்ய நான் உங்களிடம் கேட்பேன் எனவே நீங்கள் மறு செய்கை எண்ணை IT0 என அமைத்தீர்கள் அது பச்சை நான் IT0 எழுதினேன் ஆரம்பத்தில் அனைத்து கிளைகளின் இழப்பு 0 ஆகும் ஆரம்பத்தில் இரண்டாவது முறை அனைத்து கிளைகளின் இழப்பு 0 அதாவது PLoss0 மற்றும் QLoss0 அனைத்து கிளைகளுக்கும் jj12LN LN என்பது மொத்த கிளைகளின் எண்ணிக்கை jj12LN என்பது கிளைகளின் மொத்த எண்ணிக்கை B≠0 என்றால் Pm2 மற்றும் Q முறையே 56 மற்றும் 57 சமன்பாட்டைப் பயன்படுத்தி கணக்கிடுங்கள் இது உண்மையில் நீங்கள் அந்த கிளையில் சேர்க்க வேண்டிய இழப்பு ஆகும் இந்த 2 சமன்பாடுகள் நான் கொடுத்துள்ளேன் Bjj0 என்றால் Pm2 மற்றும் Q முறையே 58 மற்றும் 59 சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறது எனவே அவர்களும் நான் கொடுத்திருக்கிறேன் எனக்கு உறுதியாக உள்ளது 58 மற்றும் 59 அடிப்படையில் இது ஒரு ஒற்றை காலமாகும் ஆனால் சிக்மா என்ற வார்த்தையை நான் சிக்மா வடிவத்தில் எழுதினேன் ஆனால் அடுத்த கட்டமாக இது ஒரு ஒற்றை சொல் என்பதை நான் காட்டினேன் முதலில் நீங்கள் அதைச் செய்யுங்கள்

jj12LN m1ISjj m2IR நீங்கள் A மற்றும் D ஆகியவற்றைக் கணக்கிடுகிறீர்கள் இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் 68 மற்றும் 69 முறையே ஐப் பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன A மற்றும் D முடிந்தவுடன் கணக்கிடவும் |V| சமன்பாடு 67 பிறகு நீங்கள் மின்னழுத்த அளவை கணக்கிடுகிறீர்கள் ஏனெனில் முதலில் இந்த வெளிப்பாடு பின்னர் கொடுக்கப்பட்ட 2 இந்த 2 இந்த வளையம் மூடப்பட்டிருக்கும் jj12LN க்கு இது முடிந்ததும் முறையே 72 மற்றும் 73 சமன்பாட்டைப் பயன்படுத்தி PLoss மற்றும் QLoss ஆகியவற்றைக் கணக்கிடுங்கள் இதுவும் நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் இதுவும் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் மொத்த மின் இழப்பைக் கணக்கிடுங்கள் எனவே காட்டப்படாத ஆனால் வெறும் கணித வடிவில் எழுதப்பட்டிருக்கும் சக்தி சமன்பாட்டின் கூட்டுத்தொகை என்றால் அது அனைத்து கிளை மின் இழப்பையும் கணக்கிடுகிறது மொத்த P loss SPLossjj1LNPLoss இதேபோல் மொத்த Q loss SQLossjj1LNQLoss ஆரம்பத்தில் மொத்த இழப்பு 0 என்று சொன்னீர்கள் DPPLoss SLP மற்றும் DQ|QLoss SLQ| நான் எந்த மறு செய்கை எண் வழிமுறையையும் போடவில்லை படி எழுதுகிறேன் ஆனால் அது புரிந்துகொள்ளத்தக்கது எனவே நீங்கள் எடுக்கும் வித்தியாசம் முழுமையானது ifDP DQϵ படி 7 க்குச் செல்லுங்கள் நீங்கள் அமைத்த சில ஒருங்கிணைப்பு அளவுகோல்கள் ஒரு யூனிட் இழப்புக்கு இருந்தால் நீங்கள் 10 4 ஐ அமைத்தால் போதுமானது அல்லது 10 3 கூட போதுமானதாக இருக்கும் இல்லையெனில் மறு செய்கை எண்ணிக்கையை அதிகரிக்கITIT1 நீங்கள் SLPSPLoss SLQSQLoss ஐ மாற்றுவீர்கள் மற்றும் படி 3 க்குச் செல்லுங்கள் அது போகும் தீர்வு ஒன்றிணைந்தது மின்னழுத்த அளவுகள் மின் இழப்பு ஊட்டி மின்னோட்டம் போன்றவற்றை எழுதுங்கள் எனவே இந்த சுமை ஓட்டத்திற்கு இது இருந்தால் சில படிகள் மட்டுமே உள்ளன இந்த வழக்கில் நீங்கள் விநியோக நெட்வொர்க்கின் யதார்த்தமான அளவிற்கு பொதுவாக இது 3 முதல் 4 மறுபயன்பாடுகளில் ஒன்றிணைவதில்லை என்பதை நாங்கள் காண்கிறோம் ஆனால் இது நியூட்டன் ராப்சன் முறையைப் போல் அல்ல ஜேக்கபீன் மற்றும் வேறு எதுவும் உண்மையில் நெட்வொர்க் இல்லை ரேடியல் அதனால்தான் இது நெட்வொர்க்கின் கதிரியக்க அமைப்பு ஆகும் இது போன்ற வழிமுறைகளை உருவாக்க சுரண்டப்பட்டது ஆனால் நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தி உங்கள் அதே நெட்வொர்க் ரேடியல் நெட்வொர்க்கையும் நீங்கள் தீர்க்க விரும்பினால் அதைத் தீர்த்துக்கொள்ள பரிந்துரைக்கப்பட்ட நியூட்டன் ராஃப்சன் முறையைப் பயன்படுத்துங்கள் துண்டிக்கப்பட்ட மற்றும் வேகமாக துண்டிக்கப்பட்ட வேகமாக துண்டிக்கப்படுவது ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை மற்றும் அது ஒன்றிணைவதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் துண்டித்துவிடும் ஏனெனில் இந்த ரேடியல் நெட்வொர்க் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதைக் காண்போம் இது பலவீனமான நெட்வொர்க் ஒரு கிளை வந்தால் மற்றொரு கிளை இருக்கலாம் மற்றொரு கிளை ஒன்று அல்லது 1 கிளை விட்டு போகலாம் எனவே அந்த விஷயங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டவை ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நாம் இந்த முறை 1 மற்றும் முறை 2 ஐ பார்ப்போம் ஆனால் நியூட்டன் ராஃப்சன் முறை அல்ல எனவே நியூட்டன் ராப்சன் முறையில் இந்த பாடத்திட்டத்திற்கு எதையும் தீர்க்க முயற்சிக்காதீர்கள் எனவே இது அல்காரிதம் இப்போது நாம் முதலில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் முறை 1 இன் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் எந்த பக்கவாட்டு கிளைகளையும் எடுக்கவில்லை இல்லையெனில் வகுப்பறையில் அது சாத்தியமில்லை எனவே நீங்கள் பக்கவாட்டு கிளைகளை எடுத்துக் கொண்டால் கணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றும் இது மிகவும் கடினமானது உண்மையில் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாகும் ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் போது நாங்கள் நியமனம் செய்யும் போது நாங்கள் உங்களுக்கு சில 3 4 முனைகள் உதாரணம் மட்டுமே தருகிறோம் ஆனால் 1 முனை 1 முனை ஒரு பக்க கிளை 1 கிளை பக்கவாட்டு கிளையாக எனவே எப்படியிருந்தாலும் இந்த எடுத்துக்காட்டுகள் நான் எடுத்துள்ளேன் முறை 1 மட்டும் முறை 1 அதே உதாரணம் நாங்கள் முறை 2 ஐப் பயன்படுத்தி தீர்க்கிறோம் அதாவது இந்த 2 முறைகளுக்கிடையிலான வித்தியாசத்தை நீங்கள் அறிவீர்கள் எனவே இது துணை மின்நிலையம் இந்த மின்னழுத்தம் V1 V2 V3 V4 மற்றும் மின்மறுப்பு Z1Z2Z3 V1 மற்றும் V எங்கே இருக்கிறது என்று ஒன்று சொல்கிறேன் இது போன்ற இடம் குறைந்த இடம் எடுக்கும் மற்றும் அது விகாரமாக தெரியவில்லை எனவே இதன் இந்த மின்மறுப்பு கிளை ஒரு மின்னோட்டம் I1 பச்சை நிறம் 1 ஆகும் இது I2 மற்றும் இது I3 கிளை மின்னோட்டம் மற்றும் இது மின்மறுப்பு Z1Z2Z3 கிளை மின்மறுப்பு மேலும் ஒவ்வொரு சுமையிலும் PL2jQL2 உள்ளது எனவே இந்த சுமை வழியாக செல்லும் மின்னோட்டம் i2 ஆகும் PL3jQL3 இந்த சுமை வழியாகச் செல்லும் மின்னோட்டம் அல்லது உண்மையில் தற்போதைய i3 ஐ இழுக்கிறது அதேபோல i4 சுமை செல்லும் மின்னோட்டம் ஒரு PL4jQL4 ஆக i4 ஆகும் தரவு துணை மின் மின்னழுத்தம் ஒரு மந்தமான பேருந்து எனவே V11∠0° உண்மையில் ஒரு யூனிட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது உண்மையில் இது 11 kV ஊட்டி மற்றும் அடிப்படை மின்னழுத்தம் இங்கே நீங்கள் எடுக்கும் 11 kV ஊட்டி எனவே துணை அலகு மின்னழுத்தம் V 1 உண்மையில் 11 kV உண்மையான அலகு மற்றும் அடிப்படை மின்னழுத்தத்தில் நீங்கள் 11 kV மற்றும் அடிப்படை MVA 100 என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே சில நேரங்களில் நீங்கள் இதை MVAbase100 க்கு சமமாக எழுதலாம் V111111 p அதனால் V11∠0°1 p u 45 இவை அனைத்தும் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு மாற்ற வேண்டிய ஓமிக் மதிப்பு 66 மற்றும் Z32 91 சுமைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன நான் எழுதியது எல்லாம் படிக்கக்கூடியது என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்காக இங்கே படிக்கிறேன் PL2jQL2400j300kVA PL3jQL3500j400kVA PL4jQL4600j400kVA எனவே இவை சுமை இது கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது உண்மையில் PL2400 kWPL3500 kWPL4600 kW QL2300 kVAr QL3400 kVAr QL4400 kVAr அடிப்படை மின்மறுப்பு ZBKVB2MVAB எனவே மின்னழுத்த அடிப்படை உங்கள் 11 kV எனவே ZB11×10321001 21 எனவே அடிப்படை மின்மறுப்பு 1 21 எனவே நீங்கள் இந்த மின்தடையத்தை ZB1 21 ஆல் வகுக்கிறீர்கள் பின்னர் அது முதலில் ஒரு யூனிட்டுக்கு மாற்றப்படும் எனவே Z1 p 210 இதை நீங்கள் மீண்டும் r1jx ஆக்க வேண்டும் நான் அதை இங்கே செய்யவில்லை ஆனால் பின்னர் நான் இந்த மதிப்பை இதேபோல் Z2 p u1 62j0 62j0 16° இதேபோல் Z3 p 911

எனவே இது ஒரு யூனிட் மாற்றத்திற்கு தடையாகும் பின்னர் சுமை சுமை இங்கே kVA இல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் உள்ளது அதாவது முதலில் அதை MVA ஆக்கி பின்னர் தரவை 1000 ஆல் வகுக்கவும் எனவே இது PL2jQL2400j300kVA0 4j0 31000 004j0 003p u இதேபோல்PL3jQL3500j400kVA0 5j0 4MVAMVAB100PL3jQL30 5j0 005j0 u மற்றும் இதேபோல் PL4jQL4600j400kVA0 6j0 4MVAMVAB100PL4jQL40 004p u எனவே PL2jQL20 87° எனவே நான் ஏன் எழுதினேன் என்றால் இந்த ஒன்றிணைப்பு ஏனெனில் நாம் சுமை மின்னோட்டத்தை கணக்கிடும் போது இந்த PL2 jQL2தேவைப்படுகிறது எனவே அதனால்தான் PL2 jQL20 இதேபோல் PL3jQL30

எனவே அது இணைவை எடுக்கும் எனவே PL3 jQL30 சுமை மின்னோட்டத்தை நாம் கணக்கிட வேண்டியிருப்பதால் நான் இணைப்பது போல் இந்த இணைவு இதேபோல் PL4jQL40 006j0 69° எனவே PL4 jQL40 அதாவது ஒரு யூனிட்டுக்கு கணக்கிடப்பட்ட அனைத்து மின்மறுப்புகளும் நான் அவற்றின் இணைப்பும் எடுத்துக்கொண்டேன் இப்போது பிளாட் வோல்டேஜ் தொடங்குகிறது அதனால் V2V3V4V11∠0° உடன் தொடங்கும் அனைத்து முனைகளின் ஆரம்ப மின்னழுத்தம் பற்றி ஆனால் இறுதியில் நீங்கள் அந்த ஆரம்ப மின்னோட்டம் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முனையில் 2 எனவே i2PL2 jQL2V20 004 j0 u இது முனை 2 இல் சுமை மின்னோட்டத்திற்காக உள்ளது முனை 3 i3PL3 jQL3V30 u இது முனையில் உள்ள சுமை மின்னோட்டம் 3 இதேபோல் முனை 4 i4PL4 jQL4V40 u உண்மையில் நீங்கள் கணக்கிடப்பட்ட அனைத்து ஆரம்ப சுமை நீரோட்டங்களையும் நீங்கள் அழைக்கிறீர்கள் நான் எந்த மறுபெயரிடும் எண்ணையும் ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் அல்லது வேறு எதையும் வைக்கவில்லை ஆனால் ஒரு மறு செய்கை 2 இந்த வழியில் நீங்கள் தொடருவீர்கள் அப்படியானால் நீங்கள் பார்க்கும் விஷயங்கள் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் பேப்பரில் அழைப்பதை விட இது நன்றாக இருக்கும் இப்போது கிளை I1i2i3i40 0030 005 j0 0040 006 j0 எனவே I10 u இதேபோல்I2i3i40 005 j0 0040 011 j0 008 எனவேI20 மற்றும் I3i40 006 j0 u என்ற கடைசி கிளை எனவே அனைத்து ஆரம்ப சுமை மின்னோட்டம் இவை அனைத்தும் ஆரம்ப கிளை நீரோட்டங்களும் கணக்கிடப்படுகின்றன இப்போது மின்னழுத்தக் கணக்கீடு இதிலிருந்து V2V1 I1Z11∠0° 0

இந்த கோணம் சிறியது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் பொதுவாக நீங்கள் எந்த டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கையும் தீர்க்கும் போது அல்லது இவை மின்னழுத்த கோணத்தை நீங்கள் எதிர்மறையாக இருக்கும் போது பொதுவாக எதிர்மறையாக மாறும் விநியோக வழக்கில் அது எதிர்மறையாக இருக்கலாம் இது நேர்மறையாக இருக்கலாம் இது ஏன் நடக்கிறது இந்த நேர்மறை கோணம் ஏன் வருகிறது எதுவாக இருந்தாலும் அது மிகச் சிறியதாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் ஆனால் இந்த நேர்மறை கோணம் ஏன் வருகிறது பிரச்சனையை கவனமாகப் பாருங்கள் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் தரவு தரவைப் பாருங்கள் அதிலிருந்து நீங்கள் என்ன உங்களது அவதானிப்பு மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் பதில் எழுதினால் நான் எப்போது பாராட்டுவேன் ஆனால் கோணம் நேர்மறை 0 087 டிகிரி வருகிறது உண்மையில் வேண்டுமென்றே என்னிடம் உள்ளது எதிர்மறையாகவும் வரலாம் என்று இப்படி எடுக்கப்பட்டது அது ஏதோ சரியானதைப் பொறுத்தது அதனால் பிரச்சனையில் ஏதோ இருக்கிறது எனவே இதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் எனவே ஆரம்பத்தில் அதை உங்களுக்காக விட்டுவிடுகிறேன் எனவே நாங்கள் உங்கள் V3 ஐ கணக்கிடுவோம் எனவே V3V2 I2Z2 எனவே இது ஆனால் இந்த V2 இப்போது நீங்கள் கணக்கிட்டுள்ளீர்கள் மின்னழுத்தக் கணக்கீட்டிற்குப் பயன்படுத்த வேண்டாம் இப்போது கிடைத்த மின்னழுத்தத்தை உடனடியாகப் பயன்படுத்த வேண்டாம் இந்த மின்னழுத்தம் உங்களுக்கு V2 கிடைத்தது உடனடியாக இந்த V2 தற்போதைய கணக்கீட்டிற்காக அவருடைய வெளிப்பாட்டில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு வேறு வழியில்லாமல் சுமை மின்னோட்டத்தைக் கணக்கிட ஆனால் இந்த V2 ஐக் கணக்கிடும்போது நீங்கள் இதைப் பெற்றீர்கள் எனவே V3V2 I2Z20 00620 இங்கே அது நேர்மறையானது கோணம் நேர்மறையானது அது ஒரு அலகுக்கு இதேபோல் உங்கள் V4V3 I3Z30

95333j0 எனவே இது முதல் மறு செய்கைக்குப் பிறகு V4 அதாவது முதல் மறு செய்கைக்குப் பிறகு இவை நமது மின்னழுத்தம் V20 36 மற்றும் V40 இந்த மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தி இப்போது இரண்டாவது மறு செய்கையில் இரண்டாவது மறு செய்கையில் சுமை மின்னோட்டத்தின் புதிய மதிப்பை கணக்கிடுவோம் இப்போது இந்த மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தி இப்போது நீங்கள் i2PL2 jQL2V20

00406 j0 ஐ கணக்கிடுகிறீர்கள் நான் அதை எடுத்துக்கொண்டேன் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட பிறகு இது இரண்டாவது மறு செய்கையில் i2 ஆகும் பின்னர் i3PL3 jQL3V30 96718 0 0051928 j0 இதேபோல் i4PL4 jQL4V40

எனவே ஆரம்ப சுமை நீரோட்டங்கள் இந்த சுமை மின்னோட்டத்துடன் இரண்டாவது மறுபடியும் கணக்கிடப்படுகின்றன இப்போது நீங்கள் கிளை மின்னோட்டத்தை கணக்கிடுகிறீர்கள் எனவே I1i2i3i4 இதை நீங்கள் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளீர்கள் நீங்கள் அதை மாற்றினால் நீங்கள் அதைச் சேர்த்தால் அது உண்மையில் I1i2i3i40 00406 j0 0030350 0051928 j0 0155748 j0 இதேபோல் I2i3i40 006322 j0 004130 0115148 j0 56° எனவே கடைசி ஒரு I3 கடைசி முனை எனவே நான் முன்பு சொன்னேன் I3i40 006322 j0 இந்த கோணம் எனவே இந்த கேப்பிட்டல் I அனைத்தும் இரண்டாவது மறு செய்கையில் உங்களுக்கு கிடைத்தது இதனுடன் மின்னழுத்த கணக்கீடு நீங்கள் தொடர வேண்டும் எனவே இரண்டாவது மறு செய்கைக்கான மின்னழுத்த கணக்கீடு V2V1 I1Z11∠0° 0 085° இந்த கணக்கீடுகள் அனைத்தும் சரியானவை என்று நீங்களே நம்புகிறீர்கள் ஆனால் என் பக்கத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இந்த சேகரிப்புத் திருத்தங்கள் அனைத்தையும் நான் செய்துவிட்டேன் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இவை அனைத்தும் நீங்கள் சொல்வது எல்லாம் என்னால் மட்டுமே தீர்க்கப்பட்டது எனவே ஏதேனும் பிழை இருந்தால் நீங்கள் கணக்கீடு பிழை எதையும் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஏதாவது கண்டால் நான் அதை பாராட்டுவேன் எனவே பின்னர் V20 இதேபோல் V3V2 I2Z20

36° அடுத்தது V4 எனவே V4V3 I3Z30

எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இது எனது மின்னழுத்த அளவு இது 0 98578 0 நான் பரிந்துரைப்பது நான் இரண்டாவது மறு செய்கை வரை செய்திருக்கிறேன் எனவே வகுப்பறையில் இது போதுமானது தயவுசெய்து நான் இன்னும் ஒரு மறு செய்கை செய்ய வேண்டுகிறேன் தயவுசெய்து 3 முறை மீண்டும் செய்யவும் எனவே மொத்த இழப்புகளின் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் மொத்த இழப்புகளை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் என்பதை நான் இங்கே உங்களுக்குச் சொல்வேன் இழப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இந்த சக்தி இழப்பு முதலில் நான் அதை இங்கே விளக்குகிறேன் உங்களிடம் நெட்வொர்க் ரேடியல் நெட்வொர்க் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு நெட்வொர்க் இது ஒரு ரேடியல் நெட்வொர்க் நாங்கள் எடுத்த 4 முனை உதாரணம் 1 2 3 4 4 முனை உதாரணத்தை எடுத்துள்ளோம் எல்லா இடங்களிலும் சுமைகள் உள்ளன நான் எதையும் காட்டவில்லை இது PL2jQL2இது PL3jQL3 இது PL4jQL4 மேலும் இது துணை மின்நிலையம் இது துணை மின்நிலையம் மின்சாரம் இங்கே செலுத்தப்படுகிறது மின்சாரம் இங்கே செலுத்தப்படுகிறது இது உங்கள் Ps பிளஸ் jQs கள் இந்த மின்சாரம் கட்டத்திலிருந்து வருகிறது மற்றும் விநியோக நெட்வொர்க்கிற்கு செல்கிறது இது முன்பு துணை மின்நிலையம் நாங்கள் எல்லாவற்றையும் விளக்கினோம் இவை கிளைகள் இவை 3 கிளைகள் உள்ளன 1 2 3 பின்னர் என்ன இந்த துணை மின்நிலையத்தில் செலுத்தப்படும் சக்தி உண்மையில் மொத்த சுமை மற்றும் இழப்பாக இருக்கும் அதாவது PsPL2PL3PL4 இது உட்செலுத்தப்பட்ட சக்தி இந்த துணை மின்நிலையம் இதை ஏற்றுகிறது ஏனெனில் இது இழப்பாகவும் இருக்கும் அதாவதுPsPL2PL3PL4PLoss1PLoss2PLoss இது துணை மின்நிலையத்திலிருந்து வரும் சக்தி அதேபோல் உங்கள் மொத்த இழப்பு PLoss1PLoss2PLoss3Ps PL2PL3PL4 இதேபோல் எதிர்வினைக்காக QLoss1QLoss2QLoss3Qs QL2QL3QL4 எனவே இங்கே நான் எழுதியுள்ளேன் இதன் பொருள் என்னவென்றால் உட்செலுத்தப்பட்ட எந்த சக்தியும் உங்கள் மொத்த இழப்பாக இருக்கும் சுமையைக் கழித்தால் இந்த விஷயம் புரிந்துகொள்ளத்தக்கது எனவே இந்த வரைபடத்திலிருந்து இதை எப்படி கணக்கிடுவது என்பதை எப்படி கணக்கிடுவது என்பதை இந்த வரைபடத்திலிருந்து மட்டுமே எழுதுவீர்கள் எனவே இந்த கிளையின் வழியாக பாயும் மின்னோட்டம் I1 இது I1 என்று கூறுகிறது எனவே இதை நீங்கள் என்ன செய்வீர்கள் துணை மின்நிலையம் V1 என்பது பொதுவாக அறியப்படுகிறது அது வித்தியாசமாக இருந்தால் அது 1∠0° ஆகும் அது 1∠0° என்றால் அதாவது நீங்கள் அந்த சக்தி ஊசி Ps jQsV1I1 இந்த V1 ஐ 1∠0 ° உடன் எழுதலாம் அதாவது இணைப்பும் 1 ஆகும் அதாவது Ps jQsI1 சரி அதாவது PsrealI1 மற்றும் துணை மின்சாரம் Qs Img எது வந்தாலும் அதனுடன் தொடர்புடைய அடிப்படை மதிப்பைப் பெருக்குங்கள் மற்றும் நீங்கள் உண்மையான அளவைப் பெறுவது எல்லாம் துணை மின்நிலையத்திலிருந்து செலுத்தப்படும் சக்தியாகும் பிறகு என்ன இழப்பு ஏற்படும் உங்களிடம் பல முனைகள் மற்றும் இவை இருந்தால் உங்கள் மொத்த SPLossPs PL2PL3PL4 இதேபோல் SQLossQs QL2QL3QL4 இது பொதுவாக SPLossPs i2NBPLiயில் உள்ள சிறிய எழுத்து SQLossQs i2NBQLi இந்த வழியில் நீங்கள் துணை மின்நிலையம் என்று அழைக்கப்படுவதை கணக்கிடலாம் உங்கள் மின் இழப்பு முதல் துணை மின்நிலையம் உட்செலுத்தப்பட்ட மின்சாரம் பின்னர் நிச்சயமாக மின் இழப்பு மற்றொரு விஷயம் ஒவ்வொரு கிளை r x r x Z நான் இங்கே இருக்கிறேனா அது தற்போதைய I1 அது I2 இங்கே அது I3 எனவே I12r1I22r2I32r3 அது செல்லுபடியாகும் மற்றும் இதுவும் செல்லுபடியாகும் ஆனால் இது எளிதான ஒன்று என்று நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்